வணக்கம் ஹெலிகல் மற்றும் ஹார்ன் ஆண்டெனாக்கள் பற்றிய இன்றைய விரிவுரைக்கு வரவேற்கிறோம் முதலில் நான் ஹெலிகல் ஆண்டெனாக்கள் பேசுவேன் பின்னர் நான் ஹார்ன் ஆண்டெனாக்களை பார்ப்போம் பொதுவாக ஹெலிகல் ஆண்டெனா உணர நீங்கள் ஒரு கம்பியை எடுத்து அதனை ஒரு விரல் மீது சுற்றினால் உருவானது வடிவம் ஹெலிகல் ஆண்டெனாவைத் தவிர வேறில்லை ஒரு இண்டெக்டர் கூட இதனை போல் தெரிகிறது எனவே ஒரு இண்டெக்டர் கூட வழங்கப்பட்ட ஹெலிகல் ஆண்டெனா போல் செயல்பட முடியும் என்று நீங்கள் கூறலாம் சில வடிவமைப்பு விவரக்குறிப்புகளை நாம் கவனிப்போம் ஒரு ஹெலிகல் ஆண்டெனாவை எவ்வாறு வரையறுக்க முடியும் என்பதைப் பார்ப்போம் ஹெலிகல் ஆண்டெனா விட்டம் D மூலம் வரையறுக்கப்படுகிறது ஹெலிக்ஸ் வடிவம் இப்படித்தான் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட பரிமாணம் D கம்பி விட்டம் d ஒவ்வொரு டர்ன் க்கும் இடையிலான இடைவெளி S ஆல் வரையறுக்கப்படுகிறது ஒரு ஹெலிக்ஸில் n டர்ன்கள் இருந்தால் பின்னர் என்ன நடக்கும் மொத்த அச்சு நீளம் என்பது n மடங்கு ஒரு குறிப்பிட்ட டர்ன் இடைவெளிக்கு சமமாக இருக்கும் இப்போது ஒரு குறிப்பிட்ட டர்ன் க்கு இந்த குறிப்பிட்ட வடிவவியலை இந்த குறிப்பிட்ட பாணியில் குறிப்பிடலாம் இங்கிருந்து இந்த குறிப்பிட்ட நிலையை நீங்கள் பார்த்தால் எல் என்பது ஒரு டர்ன் ன் நீளம் C πD இது இந்த குறிப்பிட்ட ஹெலிக்ஸ் சுற்றளவு ஆகும் எஸ் என்பது கூறுகளுக்கு இடையிலான இடைவெளி எனவே எல் என்பது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் கொடுக்கப்பட்டதைத் தவிர வேறொன்றுமில்லை L√S2C2 என்று எழுதலாம் கோணத்தை நாம் எவ்வாறு வரையறுக்க முடியும் அதை நாம் இப்படி சொல்லலாம் tan 1SC பொதுவாக ஹெலிகல் ஆண்டெனாக்களை இரண்டு வெவ்வேறு மோட் களில் பயன்படுத்தலாம் ஒன்று அச்சு முறை என அறியப்படுகிறது அதில் சுற்றளவு CπD λ நாம் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தை தேர்வு செய்யும்போது மற்றும் வேறு சில அளவுருக்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுவதையும் நான் அடுத்த ஸ்லைடில் காண்பிப்பேன் இது பொதுவாக வட்ட துருவமுனைப்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தப்படும் மற்றொரு பயன்முறை சாதாரண மோட் முறையாகும் இந்த குறிப்பிட்ட வழக்கில் சுற்றளவு λ க்கு மிகவும் குறைவாக இருக்கும் பின்னர் ஒரு சாதாரண மோட் ல் ஹெலிகல் நீளம் λ4 இன் வரிசையில் இருக்கலாம் மற்றும் இந்த பரிமாணம் ஒரு டர்ன் க்கு மிகப் பெரியதாக இருப்பதை நீங்கள் காணலாம் இது λ க்கு சமமாக இருக்கும் பொதுவாக சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா நேரியல் துருவமுனைப்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது முதலில் நாம் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனா பற்றி பேசுவோம் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனா நான் ஏற்கனவே கூறியதைப் போல் குறிப்பிட்ட திசையில் கதிர்வீச்சு செய்யும் அது ஹெலிக்ஸ் அச்சு ல் பொதுவாக இந்த குறிப்பிட்ட உள்ளமைவைப் பற்றி பேசும்போது கதிர்வீச்சு இந்த குறிப்பிட்ட திசையில் அதிகபட்சமாக இருக்கும் மற்றும் இது பொதுவாக வட்ட துருவமுனைப்புக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது கதிர்வீச்சு இந்த குறிப்பிட்ட திசையில் இருக்க நாம் விரும்பினால் இங்கே ஒரு க்ரௌண்ட் ப்ளேன் இருக்க வேண்டும் இப்போது பொதுவாக CπD λ என்று சொல்வோம் இதிலிருந்து விட்டம் D λπ என்று சொல்லலாம் க்ரௌண்ட் ப்ளேன் பரிமாணங்கள் குறைந்தது 3λ4 ஆக இருக்க வேண்டும் இதனால் பின் கதிர்வீச்சு குறைக்கப்பட்டது இருப்பினும் க்ரௌண்ட் ப்ளேன் வெவ்வேறு வடிவங்களுடன் இருப்பதை நீங்கள் காணலாம் அவைகளை நாம் பயன்படுத்துகிறோம் அதற்கான காரணங்கள் என்ன என்று பார்ப்போம் நாம் ஒரு தட்டையான க்ரௌண்ட் ப்ளேன் பரிமாணத்தை எடுக்கும்போது அதாவது 3λ4 என்று சொல்லலாம் இதற்கு கணிசமான பின் கதிர்வீச்சு இருக்கும் அதாவது பின் கதிர்வீச்சு அதிகமாக இருப்பதால் குறைந்த ஃப்ராண்ட் டு பேக் விகிதம் இருக்கும் எனவே பின் கதிர்வீச்சைக் குறைக்க ஒரு ஆழ கோப்பை வடிவ க்ரௌண்ட் ப்ளேன் போன்ற ஒன்றைப் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட வழக்கில் பின் கதிர்வீச்சு குறைகிறது இது ஒரு நடுத்தர ஃப்ராண்ட் டு பேக் விகிதத்தைக் கொண்டுள்ளது சில பயன்பாடுகளுக்கு கதிர்வீச்சு சிறியதாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அதில் ஒரு கண்ணாடி வடிவம் அல்லது வாளி வடிவ க்ரௌண்ட் ப்ளேன் போன்ற ஒன்றை ஒருவர் பயன்படுத்தலாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பின் கதிர்வீச்சு மிகவும் சிறியதாக இருக்கும் என்பதை நீங்கள் காணலாம் எனவே ஃப்ராண்ட் டு பேக் விகிதம் அதிகமாக இருக்கும் மேலும் பின் கதிர்வீச்சு குறைக்கப்பட்டால் ஆதாயமும் சற்று மேம்பட்டு கிடைக்கும் இப்போது அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனாவின் உள்ளீட்டு மின்மறுப்பு என்ன என்பதைப் பார்ப்போம் இது எப்படி நாம் ஃபீட் செய்கிறோம் என்பதைப் பொறுத்தது இந்த செங்குத்து விஷயத்தைப் பயன்படுத்தி நாம் ஹெலிகல் ஆண்டெனாவுக்கு ஃபீட் செய்தால் அது அஃஸியல் ஃபீட் என அழைக்கப்படுகிறது பின்னர் உள்ளீடு ரெசிஸ்டென்ஸ் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது இது 140Cλ Cλ என்பது இங்கே Cλ ஐ குறிக்கிறது இது சுற்றளவில் ஃபீட் செய்யப்பட்டால் அதாவது இதன் பொருள் இது ஹெலிக்ஸ் என்றால் நீங்கள் இதுபோல் ஃபீட் செய்தால் அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் ஆர் இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது ஆனால் பொதுவாக பேசும்போது Cλ தோராயமாக 1 க்கு சமமாக இருக்கும் இது இ என்றால் ஆர் 140Ω என்பதை நீங்கள் காணலாம் சுற்றளவு ஃபீட் க்கு Cλ 1 இது தோராயமாக R 150Ω ஆக இருக்கும் மின்மறுப்பின் மாறுபாடு மிகவும் குறிப்பிடத்தக்கதல்ல என்பதை உங்களால் காண முடியும் ரியாக்டிவ் பகுதி பற்றி பொதுவாக ரியாக்டிவ் பகுதி மிகவும் சிறியது எனவே ரியாக்டிவ் பகுதியை நாம் புறக்கணிக்க முடியும் இப்போது நீங்கள் பார்த்த உள்ளீட்டு மின்மறுப்பு 140 முதல் 150Ω வரிசையில் இருக்கும் நீங்கள் ஒரு கோஆக்சியல் ஃபீட்டுடன் ஃபீட் செய்ய விரும்பினால் அதாவது இது 50Ω ஆகும் பின்னர் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் உள்ளீட்டு மின்மறுப்பு பொருத்தத்திற்கான குறுகலான மைக்ரோ ஸ்ட்ரிப்லைன் ஐ வடிவமைக்க வேண்டும் எனவே ஒரு குறுகலான மைக்ரோ ஸ்ட்ரிப்லைன் ஐ வடிவமைக்க வேண்டும் ஒரு முனையில் அது 140 முதல் 150Ω வரை இருக்கலாம் இந்த பக்கத்தில் இது 50Ω ஆக இருக்கும் பொதுவாக நீளம் சுமார் λ 2 ஆக எடுக்கப்பட வேண்டும் அல்லது நீங்கள் இரண்டு கால் அலை மின்மாற்றியைப் பயன்படுத்தி மின்மறுப்பு பொருத்தம் செய்யலாம் இப்போது ஹெலிகல் ஆண்டெனாவைப் பயன்படுத்தி வட்ட துருவமுனைப்பு பெற மூன்று நிபந்தனைகள் உள்ளன நிபந்தனை எண் ஒன்று Cλ 0 8 முதல் 1 2 வரை நீங்கள் உண்மையிலேயே அதைப் பார்த்தால் இது உண்மையில் அலைவரிசையை சுமார் 40 தருகிறது அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனா மிகப் பெரிய அலைவரிசையை தரும் பொதுவான மதிப்பு α 12° முதல் 14° டிகிரி வரை நீங்கள் n4 ஐ எடுக்க பரிந்துரைக்கப்படுகிறது இது நமக்கு நல்ல ஆதாயத்தை தரும் வெவ்வேறு ஆதாய வெளிப்பாடு என்ன என்பதை பின்னர் நாம் பார்ப்போம் அஃஸியல் முறை ஹெலிகல் ஆண்டெனாவின் விட்டம் மிக முக்கியமானது இல்லை என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நீங்கள் 1 மிமீ கூட எடுக்கலாம் நீங்கள் 5 மிமீ அல்லது 10 மிமீ எடுக்கலாம் செயல்திறனை அச்சு மோட் ன் ஹெலிகல் ஆண்டெனாவின் விட்டம் மிகவும் குறைவாகவே பாதிக்கிறது இருப்பினும் சாதாரண மோட் ன் ஹெலிகல் ஆண்டெனாவின் கதை வேறுவிதமாக பேச படுகிறது சில உதாரணங்களை எடுத்துக் கொள்வோம் இங்கே ஒரு ஹெலிகல் ஆண்டெனா 400 மெகா ஹெர்ட்ஸ் ல் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது 6 டர்ன்களைக் கொண்டுள்ளது பிட்ச் கோணம் α 14° ஆகும் இந்த குறிப்பிட்ட உள்ளமைவின் ரெஸ்பான்ஸைப் பார்ப்போம் Cλ1 ஐ ஒருவர் காணலாம் மேலும் இங்கே என்ன அடுக்குகள் உள்ளன இங்கே திடமான கோடு கிடைமட்டமாக துருவப்படுத்தப்பட்ட கூறுகளைக் காட்டுகிறது புள்ளியிடப்பட்ட வரி செங்குத்தாக துருவப்படுத்தப்பட்ட கூறுகளைக் காட்டுகிறது இரண்டு கூறுகளும் தோராயமாக சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் Cλ இன் 0 73 முதல் 1 22 மதிப்பு வரை மாறுபாடு மிகவும் சிறியது என்பதை நீங்கள் காணலாம் Cλ அதிகரிக்கும்போது கிடைமட்ட மற்றும் செங்குத்து கூறுகளுக்கு இடையிலான விலகல் மிக அதிகமாக இருப்பதை இப்போது நீங்கள் காணலாம் இதேபோல் இங்கே நாம் Cλ 0 66 க்குச் செல்லும்போது மிகப் பெரிய மாறுபாடு இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த குறிப்பிட்ட வரம்பிற்கு ஒருவர் சரியான வட்ட துருவமுனைப்பைப் பெறலாம் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனாவின் ஆதாயத்தை எவ்வாறு கணக்கிடலாம் என்று பார்ப்போம் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனாவை n வெவ்வேறு கூறுகளின் வரிசையாக மதிப்பிடலாம் என நான் கூற விரும்புகிறேன் அதனால் ஒவ்வொரு டர்ன் ம் ஒரு குறிப்பிட்ட ஆண்டெனாவாகக் குறிப்பிடலாம் பின்னர் n வெவ்வேறு டர்ன் கள் என்பது n வெவ்வேறு கூறுகளைக் குறிக்கிறது உண்மையில் ஒருவர் எண்ட் ஃபியர் ஆண்டெனா அரேயின் கருத்தை பயன்படுத்தலாம் எண்ட் ஃபியர் அரே கருத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் ஹாஃப் பவர் பீம்விட்த் ஐக் கணக்கிடலாம் இது ஹாஃப் பவர் பீம் விட்த் ன் வெளிப்பாடு இது முதல் பூஜ்யத்திற்கு இடையில் உள்ள பீம்விட்த் ன் வெளிப்பாடு இப்போது இங்கே காரணி 2 25 வரிசையில் இருப்பதை நீங்கள் காணலாம் நான் ஆண்டெனா அடிப்படைகள் பற்றி பேசும்போது பெரிய அரே டிரெக்டிவிடி தோராயமாக இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவதன் மூலம் கண்டறியப்படலாம் என நான் குறிப்பிட்டேன் ஹாஃப் பவர் பீம்விட்த் இன் மதிப்பை இங்கு வழங்கப்பட்ட இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் நாம் மாற்றீடு செய்து எளிமைப்படுத்தினால் டிரெக்டிவிடி 12Cλ2 n Sλ இப்போது இது டிரெக்டிவிடி இது ஆதாயம் அல்ல என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் உண்மையில் சில புத்தகங்களில் டிரெக்டிவிடியை ஆதாயமாக எழுதியுள்ளன ஆனால் அது சரியானதல்ல ஆதாயம் என்பது செயல்திறனை டிரெக்டிவிடியால் பெருக்கப்படுவது மற்றும் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனாவின் செயல்திறன் 60 என்னும் வரிசையில் உள்ளது எனவே தயவுசெய்து இந்த குறிப்பிட்ட எண்ணை ஆண்டெனாவின் ஆதாயத்தைக் கண்டுபிடிக்கப் பயன்படுத்துங்கள் இப்போது ஒரு வடிவமைப்பு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் நாம் விரும்பும் டிரெக்டிவிடி 24 dBi முதல் படி நீங்கள் அதை அதனுடன் தொடர்புடைய எண் மதிப்பாக மாற்றுங்கள் அதை இப்படி செய்து சரிபார்க்கலாம் 10 log 251 24 dB இப்போது நாம் அச்சு மோட் வட்ட துருவப்படுத்தப்பட்ட ஆண்டெனாவை வடிவமைக்க விரும்புகிறோம் நாம் என்ன செய்வோம் நாம் Cλ 0 8 முதல் 1 2 வரை எடுத்துக்கொள்கிறோம் இந்த எடுத்துக்காட்டில் நாம் Cλ 1 05 ஐ எடுத்துள்ளோம் α என்பது 12 முதல் 14 டிகிரி வரை எடுக்கப்பட வேண்டும் இங்கே அது α 12 7 டிகிரியாக எடுக்கப்பட்டது முதல் படி Sλ ஐக் கணக்கிடுவது Sλ Cλ tan α ஆல் வழங்கப்படுகிறது இப்போது இது டிரெக்டிவிடிக்கான வெளிப்பாடு என்று நமக்குத் தெரியும் இங்கிருந்து n இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் எனவே டிரெக்டிவிடி 12Cλ 2n Sλ n 80 எனவே 24 dBi இன் டிரெக்டிவிடியை உணர 80 டர்ன்கள் தேவை பொதுவாக யாரும் 24 dBi ஆதாயத்திற்காக ஹெலிகல் ஆண்டெனாவை வடிவமைக்க மாட்டார்கள் பொதுவாக மக்கள் 10 dBi அல்லது 15 dBi ஆதாயத்திற்காக ஒரு ஹெலிகல் ஆண்டெனாவை உணர்கிறார்கள் எனவே நீங்கள் உண்மையில் இந்த குறிப்பிட்ட எண்ணை இங்கே மாற்ற பார்க்கலாம் பின்னர் அதற்கேற்ப நீங்கள் n இன் மதிப்பபைக் காணலாம் இங்கே நீங்கள் எல்லாமே இயல்பாக்கப்பட்ட பாணியில் உள்ளதைப் பார்க்க முடியும் நீங்கள் 1 GHz இல் ஆண்டெனாவை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்றால் 1 GHz இல் λ 30 செ இதிலிருந்து Cλ 1 05 என்பதை உங்களால் கண்டறிய முடியும் C 1 0530 அங்கிருந்து நீங்கள் d இன் மதிப்பைக் கணக்கிடலாம் நீங்கள் எந்த கம்பி விட்டத்தையும் எடுக்கலாம் ஏனெனில் நான் குறிப்பிட்டது போல் கம்பி விட்டம் மிகவும் முக்கியமானது அல்ல இந்த வழியில் நீங்கள் அச்சு மோட் ஹெலிகல் ஆண்டெனாவை உணர முடியும் இப்போது சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா பற்றி பேசலாம் இங்கே ஒரு சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா காட்டப்பட்டுள்ளது இது ஹெலிக்ஸ் விட்டம் என்பதை நீங்கள் காண முடியும் ஒவ்வொரு டர்ன் க்கும் இடையிலான இடைவெளி S என்பதால் வழங்கப்படுகிறது இங்கே எந்த மாற்றமும் இல்லை உள்ளமைவைப் பொருத்தவரை ஒரே வித்தியாசம் சுற்றளவு அதாவது πD க்கு சமம் அது அலைநீளத்தை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் அதனால் அலைநீளத்தை விட சுற்றளவு மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை இந்த குறிப்பிட்ட இயல்பான மோட் ஹெலிகல் ஆண்டெனாவை தோராயமாக மதிப்பிடலாம் நீங்கள் இங்கே காண்பது ஒரு நேர் கோடு பின்னர் ஒரு லூப் ஆண்டெனா பின்னர் நேராக பின்னர் ஒரு லூப் ஆண்டெனா பின்னர் நேராக பின்னர் லூப் ஆண்டெனா இதன் பொருள் இந்த முழு குறிப்பிட்ட உள்ளமைவையும் இரண்டு வெவ்வேறு கூறுகளாக உணர முடியும் ஒரு கூறு என்பது ஒரு மோனோபோல் ஆண்டெனாவுடன் ஒத்திருக்கும் பின்னர் மற்ற கூறுகள் பல n டர்ன் லூப் ஆண்டெனாவைக் கொண்டிருக்கும் இப்போது சிறிய டைபோல் கான கதிர்வீச்சு முறை வெளிப்பாடு இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் கொடுக்கப்பட்டுள்ளது சிறிய வட்டத்திற்கு இது இந்த குறிப்பிட்ட வெளிப்பாட்டால் வழங்கப்படுகிறது நீங்கள் sinθ சொற்கூறைப் பார்த்தால் sinθ0 என்றால் என்ன நடக்கும் இந்த சொலற்கூறு 0 ஆக மாறும் இது 0 கதிர்வீச்சை இந்த குறிப்பிட்ட திசையில் குறிக்கிறது θ90 என்றால் sin901 அதிகபட்ச கதிர்வீச்சு இந்த குறிப்பிட்ட திசையில் இருக்கும் உண்மையில் ஒரு சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா கிட்டத்தட்ட ஒரு மோனோபோல் ஆண்டெனாவுடன் ஒத்திருக்கிறது வித்தியாசம் என்ன மோனோபோல் ஆண்டெனா வழக்கில் நமக்கு நீளம் λ4 தேவை மிகப் பெரிய க்ரௌண்ட் ப்ளென் தேவை அதேசமயம் சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா விஷயத்தில் நமக்கு λ 4 நீளம் தேவை இது புத்தகத்தின் படி அதே λ 4 இப்போது நாம் சுற்றினால் என்ன நடக்கும் மொத்த உயரம் குறைக்கப்படும் ஒரு எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் 100 மெகா ஹெர்ட்ஸ் ல் ஒரு ஆண்டெனாவை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் 100 மெகா ஹெர்ட்ஸ் அலைநீளம் என்பது 3 மீட்டருக்கு சமமாக இருக்கும் λ 4 என்பது 75 செ மீ க்கு சமமாக இருக்கும் அது மிக பெரியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதே கம்பி நீளத்தை எடுத்து இப்படி சுற்றிக் கொண்டால் மொத்தம் உயரத்தை குறைக்கலாம் நீங்கள் இன்னும் அதே கதிர்வீச்சு முறையைப் பெறுவீர்கள் ஒரு வடிவமைப்பு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த வடிவமைப்பு எடுத்துக்காட்டு இன்ஃபினிட் க்ரௌண்ட் ப்ளேனுக்கு இந்த குறிப்பிட்ட விஷயம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது மேலும் நான் 377 என்னும் பக்கத்தையும் குறிப்பிட்டுள்ளேன் இந்த குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு என்ன என்பதை முதலில் பார்ப்போம் பின்னர் நடைமுறை ஆண்டெனாவிற்கு என்ன மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன் இங்கே அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் Cλ 0 04 ஐ எடுத்துள்ளனர் 01 இந்த குறிப்பிட்ட வழக்கில் அவர்கள் n 6 α14° ஐ எடுத்துள்ளனர் எனவே மொத்த உயரம் 0 06λ ஆக வரும் நீங்கள் உண்மையில் கணக்கிட முடியும் இந்த கம்பி நீளம் λ4 க்கு சமமாக இருக்கும் அதையும் நீங்கள் சோதிக்கலாம் L√S2 C2 என்பது நமக்குத் தெரியும் இதனை n 6 உடன் பெருக்கினால் மொத்த கம்பி நீளத்தை λ4 ஆகப் பெறுவீர்கள் இப்போது இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவை எவ்வாறு ஃபீட் செய்வது இங்கே இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் கோஆக்சியல் ஃபீட் ல் இருந்து ஒரு குழாய் பயன்படுத்தப்பட்டிருப்பதைக் காணலாம் இந்த குறிப்பிட்ட குழாய் பயன்படுத்தப்பட்டுள்ளது இதனால் நாம் 50Ω உள்ளீட்டு மின்மறுப்பு பொருந்தத்தைப் பெற முடியும் அது ஏன் இங்கே கையகப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இங்கே 6 டர்ன் கள் இருப்பதைப் பார்க்க முடிகிறது நான் உங்களுக்கு தோராயமான கருத்தை தருகிறேன் இங்கே இது ஷொர்ட் சர்க்யூட் எனவே உள்ளீட்டு மின்மறுப்பு இங்கே 0 ஆக இருக்கும் இங்கே அது ஓபன் சர்க்யூட் எனவே நாம் ஃப்ரீ ஸ்பேசுடன் பொருந்தக்கூடிய ஒரு தோராயமான மின்மறுப்பை எடுத்துக் கொள்வோம் அதன் மின்மறுப்பு சுமார் 377Ω ஆகும் அதில் ஆறில் ஒரு பகுதியை நீங்கள் டேப் செய்தால் நீங்கள் சுமார் 50Ω வரை மின்மறுப்பு பொருத்தத்தை செய்யலாம் எனினும் இது மிகவும் தோராயமான வடிவமைப்பு நான் ஏற்கனவே கூறியது போல் இந்த நீளம் λ4 ஆக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இது ஒரு புத்தக உரை வடிவமைப்பு இது ஒரு சரியான விஷயம் அல்ல நடைமுறை வடிவமைப்பிற்கு இந்த கம்பி நீளம் எப்போதும் λ4 ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் அதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலாவதாக நீங்கள் ஒரு கம்பியை வளைக்கும் போதெல்லாம் ஹெலிகல் அமைப்பு மெதுவான அலை அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது அலை இங்கே மெதுவாகிறது திறம்பட இது λ4 நீளத்தில் காணவில்லை எனவே நீங்கள் λ4 நீளத்தை விட பெரியதாக எடுத்துக் கொள்ளுங்கள் அது 0 3 அல்லது 0 4λ ஆக இருக்கலாம் ஆனால் இருப்பினும் அது மிகப் பெரிய க்ரௌண்ட் ப்ளேனில் இன்னும் உண்மையாகவே உள்ளது க்ரௌண்ட் ப்ளேனின் அளவு மிகச் சிறியதாக இருந்தால் கம்பி நீளம் அதிகமாக 3λ4 வரை உள்ளதை காணலாம் எனவே நீங்கள் ஒரு வடிவமைப்பை நடைமுறை செய்யும்போது தயவுசெய்து கவனமாக இருங்கள் மீண்டும் எல்லாம் இயல்பாக்கப்பட்ட பாணியில் உள்ளது நீங்கள் 3 GHz ல் அலைநீளம் 10 சென்டிமீட்டர் ஆக இருக்கும் ஆண்டெனாவை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று எடுத்துக் கொள்வோம் 04λ க்கு சமமாக இருக்கும் λ10 செ நீங்கள் உண்மையில் C இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் மற்றும் அதற்கேற்ப நீங்கள் மற்ற அளவுருக்களைக் கண்டுபிடிக்கலாம் நிச்சயமாக இங்கே அது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனாவில் ஹெலிக்ஸின் விட்டம் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது அலைவரிசை என்பது ஹெலிக்ஸ் கம்பியின் விட்டத்திற்கு நேரடி விகிதாசாரமாகும் எனவே நீங்கள் ஒரு பெரிய அலைவரிசை வேண்டும் என்றால் தயவுசெய்து தடிமனான கம்பி விட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது ஹார்ன் ஆண்டெனாக்களைப் பற்றி பேசலாம் எளிய செவ்வக அலை வழிகாட்டியுடன் தொடங்குவோம் நீங்கள் இங்கே பார்ப்பது ஒரு செவ்வக அலை வழிகாட்டி இதன் பரிமாணங்கள் a மற்றும் b இந்த குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி நான் அலை வழிகாட்டியைப் பற்றி பேசியபோது விவாதித்தேன் மற்றும் பெரும்பாலான நேரம் ஹார்ன் ஆண்டெனாக்கள் செவ்வக அலை வழிகாட்டியின் அடிப்படை மோட் ல் இயங்குகின்றன இது TE10 ஆகும் அடிப்படை TE10 மோட் ல் நீங்கள் நினைவு கூர்ந்தால் 1 என்பது அரை அலை நீள மாறுபாட்டைக் குறிக்கிறது 0 என்பது மாறுபாடு இல்லை என்பதைக் குறிக்கிறது இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்துடன் E அரை அலை நீளத்திற்கு மாறுபடும் இது ஷொர்ட் சர்க்யூட் ஏனெனில் இது ஒரு திட சுவர் ஷார்ட் சர்க்யூட் என்றால் E 0 ஆக இருக்கும் E அதிகபட்சம் இருக்கும் மற்றும் E 0 க்கு செல்லும் எனவே இந்த குறிப்பிட்ட அச்சில் சைனூசாய்டல் மாறுபாடு உள்ளது இந்த குறிப்பிட்ட அச்சில் புலம் சீராக உள்ளது இந்த குறிப்பிட்ட ஈ ப்ளேனில் அலை வழிகாட்டி விரிவடையும் என்றால் இதனை ஈ ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா என அழைக்கப்படுகிறது அலை வழிகாட்டி இந்த குறிப்பிட்ட ப்ளேனில் விரிவடையும் என்றால் இது எச் ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா என அழைக்கப்படுகிறது மற்றும் அலை வழிகாட்டி இரு திசைகளிலும் அதாவது இது மற்றும் இதில் விரிவடைந்தால் இது பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனா என்று அழைக்கப்படுகிறது இன்று நான் பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனா பற்றி மட்டுமே பேசுவேன் ஈ ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா மற்றும் எச் பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாக்கள் பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவின் சிறப்பு நிகழ்வுகளாகும் எனவே நாம் இந்த குறிப்பிட்ட விஷயத்தின் பக்கக் காட்சியைக் காண்போம் நாம் இந்த பக்கக் காட்சியைப் பார்த்தால் இது கிட்டத்தட்ட ஒரு ஈ ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா போல் தெரிகிறது நீங்கள் மேலே இருந்து பார்த்தால் எச் பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை நீங்கள் காணலாம் இந்த குறிப்பிட்ட அலை வழிகாட்டியில் அலை தொடங்கப்பட்டது என எடுத்துக் கொள்வோம் இவை பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவின் எல்லைகள் இங்கிருந்து அலை தொடங்கப்படும் போது அது இந்த குறிப்பிட்ட பாணியில் செல்லும் அலை இதுபோன்று தொடங்கப்படுகிறது நீங்கள் இங்கே இந்த குறிப்பிட்ட புள்ளியுடன் ஒப்பிடும் போது இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான தூரம் பெரியதாக தெரிகிறது எனவே நாம் இதை ஒரு குறிப்பு புள்ளியாக எடுத்துக் கொள்வோம் பின்னர் இங்கே அலை அடையும் போது இதில் தாமதமான ஃபேஸ் ரெஸ்பான்ஸ் இருப்பதாக ஒருவர் காணலாம் அலைக்கு ஃபேஸ் கோணம் 0° இருப்பதாக ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்வோம் ஆனால் இந்த குறிப்பிட்ட கட்டத்தில் அது 10° ஆக இருக்கலாம் அது 20° 30°ஆக இருக்கலாம் எனவே அதிகபட்ச ஃபேஸ் பிழை இங்கே வரும் இது ஈ பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவிற்கு எச் பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவிற்கும் இதேதான் நடக்கும் ஈ பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவிற்கு அதிகபட்ச ஃபேஸ் பிழை 90° என்று புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேசமயம் எச் பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனாவிற்கு அதிகபட்ச ஃபேஸ் பிழை 135° என அனுமதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது ஒரு நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை பொதுவாக நீங்கள் அதிகபட்ச ஃபேஸ் பிழையை 45° அல்லது அதற்கு மேற்பட்டதாக எடுத்துக்கொள்ளுங்கள் என நான் பரிந்துரைக்கிறேன் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை சிறிது நேரம் கழித்து நான் காட்டுகிறேன் கொடுக்கப்பட்ட டிரெக்டிவிடிக்கு உகந்த பரிமாணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் இங்கே ஒரு படம் உள்ளது ஆதாயம் இந்த குறிப்பிட்ட திசையில் வழங்கப்படுகிறது மற்றும் இவை ஹார்னின் வெவ்வேறு பரிமாணங்கள் நமக்கு ஆதாயம் 19 dBi ஐப் பெற விரும்புகிறோம் என்று எடுத்துக் கொள்வோம் நீங்கள் ஒரு செங்குத்து கோட்டை வரைகிறீர்கள் இங்கே வெவ்வேறு வளைவுகளில் இந்த வெவ்வேறு புள்ளிகளில் அது அனைத்தையும் வெட்டுகிறது இங்கே நான் குறிப்பிட விரும்புவது முந்தைய ஸ்லைடில் நான் காட்டிய பெயர்களைக் காட்டிலும் இந்த பெயர்ச்சொற்கள் சற்று வேறுபட்டவை காரணம் வெவ்வேறு புத்தகங்களில் வெவ்வேறு குறியீட்டைப் பயன்படுத்துகின்றன எனவே குழப்பமடைய வேண்டாம் நீங்கள் ஒரு புத்தகம் அல்லது பிற புத்தகத்தைப் படிக்கும்போது சின்னம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதன் கருத்தைத் தெரிந்திருக்க வேண்டும் இந்த வளைவை மீண்டும் நான் புத்தகத்திலிருந்து எடுத்துள்ளேன் இங்கே கொடுக்கப்பட்ட வடிவமைப்பு செயல்திறனுக்கு தோராயமாக 60 க்கு சமம் இந்த வளைவு உண்மையில் வடிவமைப்பை மிகவும் எளிதாக்குகிறது செய்கிறது எளிய எனவே இந்த 19 dBi உடன் தொடர்புடைய Lλ Hλ மற்றும் Eλ குறித்துக்கொண்டால் உங்கள் வடிவமைப்பு உண்மையில் முடிந்தது இப்போது ஒரு கோஆக்சியல் ஃபீட் பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவை எவ்வாறு வடிவமைப்பது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிக்கப் போகிறேன் இங்கே உங்களுக்குக் காண்பிப்பதற்காக இந்த ஹார்ன் ஆண்டெனா கோஆக்சியல் கேபிள் மூலம் வழங்கப்படுகிறது இங்கே ப்ரொப் நீட்டிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் உண்மையில் நான் இதைக் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த ப்ரொப் ஒரு மோனோபோல் ஆண்டெனாவாக செயல்படுகிறது மேலும் நம்மிடம் மிகப் பெரிய க்ரௌண்ட் ப்ளேன் உள்ளதால் தோராயமாக நாம் இதன் நீளத்தை λ4 க்கு சமமாக பயன்படுத்தலாம் இப்போது இது ஷொர்ட் சர்க்யூட் என்று ஒருவர் காணலாம் இது இங்கே ஷொர்ட் சர்க்யூட் என்றால் இது இந்த குறிப்பிட்ட ப்ரொப் ல் லோட் செய்கிறோம் பொதுவாக என்ன செய்யப்படுகிறது இந்த ஷொர்ட் சர்க்யூட் லோட் செய்வதைத் தவிர்க்க தோராயமாக λg4 ஆக எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த இடைவெளியை λg4 ஆக எடுத்துக் கொண்டால் என்ன நடக்கும் ஷொர்ட் என்பது ஓபன் சர்க்யூடாக செயல்படும் ஆனால் நாம் எப்போதும் இந்த நீளத்தை λg4 ஆக எடுத்துக்கொள்வதில்லை 50Ω வரியுடன் மின்மறுப்பு பொருத்தத்தை செய்ய நாம் சற்று வித்தியாசமான மதிப்பை எடுத்துக் கொள்வோம் மீண்டும் இது பக்கக் காட்சி இது ஈ ப்ளேன் காட்சி இது மேல் பார்வை இது எச் ப்ளேன் காட்சி மற்றும் இதன் முடிவுகளை நான் காட்டப் போகிறேன் இவை எங்களால் எழுதப்பட்டவை இது இந்த குறிப்பிட்ட சிம்போசியத்தில் இடம் பெறும் இந்த குறிப்பிட்ட ஹார்ன் ஆண்டெனாவை 900 மெகா ஹெர்ட்ஸில் வடிவமைத்துள்ளோம் நான் ப்ரொப் நீளத்துடன் தொடங்குகிறேன் இந்த நீளம் தோராயமாக λ4 க்கு சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் இதன் ஆரம் 3 5 மிமீ என எடுத்துக் கொள்ளப்பட்டால் ப்ரொப் ன் விட்டம் சுமார் 7 மிமீ ஆகும் நமக்கு தெரியும் அலைவரிசை மோனோபோல் ஆண்டெனாவின் விட்டத்திற்கு விகிதாசாரமாகும் எனவே பெரிய விட்டம் எடுக்கப்பட்டதுள்ளது இவை மற்ற பரிமாணங்கள் 900 மெகா ஹெர்ட்ஸ் அலை வழிகாட்டிக்கு நாம் ஏ240 மிமீ பி 120 மிமீ எடுத்துள்ளோம் பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாக்களின் விரிவடையும் மதிப்புகள் சிறியவை சிறிய ஏ என்பது A 450 மிமீ சிறிய பி B 320 மிமீ ஆகிறது நாம் இந்த குறிப்பிட்ட நீளத்தை RE RH ஐ 250 மிமீ ஆக எடுத்துள்ளோம் இந்த குறிப்பிட்ட பரிமாணத்தின் விளைவு என்ன என்பதை பின்னர் நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் இது ஹார்ன் நீளத்திற்கு எதிரான செயல்திறன் வளைவு இது RE RH ஆகும் இந்த குறிப்பிட்ட நீளம் அதிகரிக்கும்போது செயல்திறன் அதிகரித்து வருவதைக் காணலாம் இங்கே 850 மெகா ஹெர்ட்ஸ் மற்றும் 1000 மெகா ஹெர்ட்ஸ் ஆகிய இரண்டு வெவ்வேறு அதிர்வெண்களுக்கான படத்தைக் காட்டியுள்ளோம் நமக்குத் தெரியும் அதிர்வெண் அதிகரிப்புடன் ஆதாயம் அதிகரிக்கும் என்று 850 மெகா ஹெர்ட்ஸ் உடன் தொடர்புடைய செயல்திறன் வளைவைப் பார்ப்போம் ஹார்ன் நீளம் அதிகரிக்கும் போது செயல்திறன் அதிகரிக்கிறது என்பதை ஒருவர் காணலாம் உண்மையில் நீங்கள் வெவ்வேறு புத்தகங்களைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக பாலானிஸ் புத்தகத்தில் செயல்திறன் 50 வரிசையினல் உள்ளதாக இருக்கும் பிற புத்தகத்தில் 60 வரிசையில் செயல்திறனைப் பற்றி உள்ளது இருப்பினும் நீங்கள் பார்த்தால் RE RH 150 மிமீ என்று இருந்தால் இந்த குறிப்பிட்ட வரியைப் பார்த்தால் செயல்திறன் 70 ஐ விட அதிகமாக உள்ளது இருப்பினும் நாம் RE RH 250 மிமீ எடுத்துக் கொண்டால் செயல்திறன் 80 வரிசையில் இருக்கும் இருப்பினும் நீங்கள் மிகப் பெரிய பரிமாணத்தை எடுத்துக் கொண்டால் செயல்திறனில் அதிக முன்னேற்றம் இல்லை என்பதைக் காணலாம் எனவே வழக்கமான செயல்திறன் மதிப்பை பெற ஒருவர் இந்த குறிப்பிட்ட பகுதியைத் தேர்வு செய்ய வேண்டும் வடிவமைக்கப்பட்ட பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவின் முடிவுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இந்த குறிப்பிட்ட பிரமிடு ஹார்ன் ஆண்டெனாக்களுக்கு இரண்டு காட்சிகள் உள்ளன ஒரு கோஆக்சியல் ஃபீட் இருப்பதை நீங்கள் உண்மையில் காணலாம் இந்த பக்கத்திலிருந்து நீங்கள் பார்த்தால் இந்த குறிப்பிட்ட பகுதியிலிருந்து கோஆக்சியல் ஃபீட் வெளிவருகிறது இந்த குறிப்பிட்ட ஆண்டெனாவிற்கு நாங்கள் IE3D மற்றும் CST மென்பொருள் பயன்படுத்தி உருவகப்படுத்துதலைச் செய்துள்ளோம் எனவே எஸ் 11 க்கான அலைவரிசையை மைனஸ் 10 டி பியை விட குறைவாகக் காணலாம் நீங்கள் உண்மையில் இங்கே இது போன்ற கோட்டை வரைகிறீர்கள் எனவே அலைவரிசை 47 49 5 என்ற வரிசையில் உள்ளது அளவிடப்பட்ட அலைவரிசை 52 வரிசையில் உள்ளது இந்த முடிவுகள் நியாயமான நல்ல ஒப்பந்தம் என்பதை நீங்கள் அதைக் காணலாம் இப்போது பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவின் கதிர்வீச்சு முறையை ஈ ப்ளேன் மற்றும் எச் ப்ளேனில் பார்ப்போம் இங்கே நாங்கள் ப்லொட் ஐக் காட்டியுள்ளோம் இது இயல்பாக்கப்பட்ட கதிர்வீச்சு முறை ப்லொட் அல்ல இது உண்மையில் சாதாரண ஆதாயம் மற்றும் கோணத்திற்கான ப்லொட் எனவே ஒருவர் உண்மையில் ரிலேடிவ் ஆதாயத்தையும் காணலாம் 700 மெகா ஹெர்ட்ஸில் ஆதாயம் ஒப்பீட்டளவில் சிறியது என்பதைப் பார்க்கலாம் அதிர்வெண் அதிகரிக்கும் போது ஆதாயமும் அதிகரித்து வருவதை ஒருவர் காணலாம் ஏன் ஏனெனில் ஆதாயம் என்பது செயல்திறனை 4π பரப்பளவுλ 2 பெருக்கப்பட்டு வழங்கப்படுகிறது பரப்பளவு என்ன இந்த குறிப்பிட்ட ஆதாய வெளிப்பாட்டை நீங்கள் பார்த்தால் ஏ பரிமாணம் வருவதைக் காண்கிறீர்கள் பி பரிமாணம் வருகிறது ஆனால் ஹார்ன் ஆண்டெனாவின் நீளத்திற்கு நேரடியாக எதுவும் வரவில்லை என்பதைக் கருத்தில் கொள்ள வேண்டும் இருப்பினும் ஹார்ன் ஆண்டெனாவின் செயல்திறன் ஹார்ன் ஆண்டெனாவின் நீளத்தைப் பொறுத்தது எனவே குறிப்பிட்ட ஆதாய வெளிப்பாட்டில் ஹார்ன் ஆண்டெனாவின் நீளம் மறைமுகமாக வருகிறது λcf இல் λ என்பது வகுத்தலில் கீழே இருப்பதைக் காணலாம் எனவே அதிர்வெண் அதிகரிக்கும் போது ஆதாயமும் அதிகரிக்கிறது 700 மெகா ஹெர்ட்ஸ் முதல் 1100 மெகா ஹெர்ட்ஸ் வரை அதிர்வெண் அதிகரிக்கும் போது ஆதாயம் அதிகரிப்பதை நீங்கள் இங்கே கவனிக்க முடியும் இது ஈ ப்ளேனிற்கான வடிவம் இது எச் ப்ளேனிற்கான வடிவம் ஈ ப்ளேன் வடிவத்தில் பக்கவாட்டுப் லோப்கள் சில இருப்பதைக் காணலாம் எச் ப்ளேன் வடிவத்தில் குறைவான பக்க லோப்கள் உள்ளன இன்றைய சொற்பொழிவின் சுருக்கம் இன்று ஹெலிகல் ஆண்டெனாவின் இரண்டு வெவ்வேறு மோட்களைப் பற்றி பேசினோம் அஃஸியல் மோட் ஹெலிகல் ஆண்டெனா மற்றும் சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா அஃஸியல் மோட் ஹெலிகல் ஆண்டெனா பொதுவாக வட்ட துருவப்படுத்தப்பட்ட கதிர்வீச்சு வடிவத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதேசமயம் சாதாரண மோட் ஹெலிகல் ஆண்டெனா பொதுவாக மோனோபோல் ஆண்டெனாவின் மாற்றாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் கதிர்வீச்சு மோனோபோல் ஆண்டெனாவின் பாணியில் இருக்கும் பின்னர் நாம் ஹார்ன் ஆண்டெனாவைப் பற்றி பேசினோம் முக்கியமாக பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவைப் பற்றி பேசினோம் ஈ ப்ளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா மற்றும் எச் பிளேன் செக்டோரல் ஹார்ன் ஆண்டெனா ஆகியவை பிரமிடல் ஹார்ன் ஆண்டெனாவின் சிறப்பு நிகழ்வுகளாகும் ஹார்ன் நீளத்தை அதிகரிப்பதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்த முடியும் என்பதை நாம் கண்டோம் மேலும் செயல்திறன் 70 முதல் 80 வரை இருக்கும் என்று நாம் கண்டோம் அடுத்த சொற்பொழிவில் நான் சில வேறு வகையான ஆண்டெனாக்கள் பற்றி பேசுவேன்